வரவேற்கிறோம் இன்று நாம் பொறியியல் துறையில் தொழில்முறை பயிற்சி பற்றி விவாதிக்கப் போகிறோம் இந்த அமர்வில் காரணி என்ன தொழில் என்ன பொறியியல் எப்படி ஒரு தொழில் மற்றும் அதன் பிறகு விஷயங்களைப் பார்க்க முயற்சிப்போம் எனவே இந்த தொகுதியின் விவாதத்தின் வெளிப்புறத்தைப் பார்ப்போம் எனவே இந்த தொகுதி ஒரு தொழில் ஒரு தொழிலின் பண்புக்கூறுகள் ஒரு தொழிலாக பொறியியல் பொறியியல் மற்றும் பிற தொழில்களில் உள்ள வேறுபாடு நெறிமுறை சங்கடம் நெறிமுறைகளின் நெறிமுறைகள் நெறிமுறைகள் என்ன நெறிமுறைகளின் நெறிமுறையின் அத்தியாவசியங்கள் இந்தியாவில் பொறியாளர்களுக்கான குறியீடுகள் நெறிமுறை சார்பியல்வாதம் விவாதத்திற்கான வழக்குகள் மற்றும் நெறிமுறைகளின் துஷ்பிரயோகம் பற்றி விவாதிக்கப் போகிறோம் எனவே இந்தத் தொகுதி முழுவதும் இதைப் பற்றி ஒவ்வொன்றாக விவாதிப்போம் மற்றும் தொழில் என்ன என்ற வரையறையில் தொடங்குவோம் பொறியியல் ஒரு தொழில் என பலமுறை கூறி வருகிறோம் எனவே முதலில் தொழில் என்றால் என்ன என்பதை வரையறுப்போம் எனவே தொழில்கள் என்பது மேம்பட்ட படிப்பு மற்றும் ஒரு சிறப்பு அறிவின் தேர்ச்சி ஆகிய இரண்டும் தேவைப்படும் தொழில்களாகும் இந்த சிறப்பு அறிவுத் தொகுதி இங்கே முக்கியமானது மேலும் மற்றவர்களின் நல்வாழ்வின் சில அம்சங்களை உறுதிப்படுத்த அல்லது பாதுகாப்பதை மேம்படுத்துவதற்கு மேற்கொள்ள வேண்டும் எனவே ஒரு தொழில் என்றால் என்ன என்பதை நாம் வரையறுத்தால் அதற்கு மூன்று முக்கியமான அம்சங்கள் உள்ளன அதற்கு மேம்பட்ட படிப்பு மற்றும் தேர்ச்சி தேவை எந்தவொரு பொது அறிவுத் துறையிலும் அல்ல ஆனால் ஒரு சிறப்பு அறிவுத் துறையில் மேலும் சிலவற்றை மேம்படுத்த உறுதிப்படுத்த அல்லது பாதுகாக்கவும் மற்றவர்களின் நல்வாழ்வின் அம்சம் ஆகும் இப்போது ஒரு தொழிலின் பண்புகள் என்ன என்பதைப் பற்றி விவாதிக்கும்போது எனவே முதல் பண்பு இதற்கு அதிநவீன திறன்கள் தேவை தீர்ப்பைப் பயன்படுத்துதல் மற்றும் விவேகத்தைப் பயன்படுத்துதல் இந்த வரையறையை முடித்துவிட்டு மேலும் நகர்ந்த பிறகு தீர்ப்பு மற்றும் விவேகம் என்ன என்பதைப் பற்றி விவாதிப்போம் மேலும் வேலை வழக்கமானது அல்ல இயந்திரமயமாக்கும் திறன் இல்லை எனவே ஒரு நிபுணராக இருப்பதன் ஒரு பகுதியாக நீங்கள் தீர்க்கும் பிரச்சனைகளைப் பற்றி முடிவெடுப்பதில் ஓரளவு நிபுணத்துவம் தேவை என்பதை இங்கே நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே அதிநவீன திறன்கள் தேவைப்படும் வேலை தீர்ப்பைப் பயன்படுத்துதல் மற்றும் விவேகத்தைப் பயன்படுத்துதல் மற்றும் வேலை இயற்கையில் வழக்கமானதல்ல மற்றும் இயந்திரமயமாக்கும் திறன் இல்லாதது எண் 2 தொழிலில் உறுப்பினராக இருக்க விரிவான முறையான கல்வி தேவை எளிமையான நடைமுறைப் பயிற்சி தேவை எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒரு நிபுணராக தகுதி பெறுவதற்கு முன் நீங்கள் துறையில் தேர்ச்சி மற்றும் மேம்பட்ட அறிவைப் பெற்றிருக்க வேண்டும் மேலும் எளிய நடைமுறைப் பயிற்சி அல்லது தொழிற்பயிற்சி உங்களை ஒரு நிபுணராகத் தகுதிப்படுத்தப் போவதில்லை பின்னர் தொழில்களின் உறுப்பினர்களால் கட்டுப்படுத்தப்படும் சிறப்புச் சங்கங்கள் அல்லது அமைப்புகளை தொழிலில் சேர்வதற்கான தரநிலைகளை அமைக்கவும் உறுப்பினர்களுக்கான நடத்தைத் தரங்களை அமைக்கவும் இந்தத் தரங்களைச் செயல்படுத்தவும் பொதுமக்கள் அனுமதிக்கின்றனர் எனவே ஒவ்வொரு தொழில்முறை அமைப்பும் அந்தத் தொழிலில் யார் அனுமதிக்கப்படுவார்கள் அந்தத் தொழிலில் உள்ள உறுப்பினர்களுக்கான நடத்தை விதிகள் என்ன அந்தத் தரத்தை எவ்வாறு அமல்படுத்துவது என்று சேர்க்கைக்கான ஒரு தரநிலையை வரையறுக்கிறது மற்றும் எண் 4 தொழிலின் நடைமுறையில் இருந்து குறிப்பிடத்தக்க பொது நல்ல முடிவுகள் எனவே இது மற்றவர்களின் நல்வாழ்வு நலன் மற்றும் தொழிலின் நடைமுறையில் இருந்து குறிப்பிடத்தக்க பொது நல்ல முடிவுகளைப் பார்க்கிறது இப்போது தீர்ப்பு மற்றும் விவேகம் என்றால் என்ன என்பதைப் பற்றி விரிவாக விவாதிப்போம் என்று சொன்னது போல் இந்த இரண்டு விஷயங்கள் என்னவென்று பார்ப்போம் எனவே தீர்ப்பு மற்றும் விருப்புரிமை என்பது ஒரு குறிப்பிட்ட தொழிலின் பண்புக்கூறுகள் மற்றும் இதற்கு ஒரு சிறிய பெருக்கம் தேவைப்படுகிறது எனவே ஒரு தொழிலில் தீர்ப்பு என்பது முறையான பயிற்சி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் குறிப்பிடத்தக்க முடிவை எடுப்பதைக் குறிக்கிறது எனவே உங்கள் அனுபவம் மற்றும் முறையான பயிற்சியின் அடிப்படையில் அந்த நிபுணத்துவத்தைப் பெற்றுள்ளீர்கள் இது உங்களுக்குத் தீர்ப்பு வழங்குவதற்கான நிபுணத்துவத்தை வழங்கும் அடிப்படையில் குறிப்பிடத்தக்க பெரிய தொகையை செலவு செய்வது பற்றிய முடிவை எடுக்க உதவுகிறது எனவே முக்கியமான முடிவுகள் மற்றும் மக்களின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை இந்த வகையான முடிவுகளைப் பற்றி நீங்கள் உங்கள் தீர்ப்புகளை வழங்குவது போன்றது விவேகம் உள்ளடக்கியது வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் நோயாளிகள் பற்றிய தகவல்களை ரகசியமாக வைத்திருப்பதன் மூலம் ஒருவரின் கடமைகளின் செயல்திறனில் தனித்துவமாக இருப்பது இந்த இரகசியமானது நம்பிக்கையான உறவைப் பொறியியலுக்கு இன்றியமையாதது மற்றும் தொழிலின் தனிச்சிறப்பாகும் ஒரு தொழிலின் பண்புகளில் குறிப்பிடப்படாத ஒன்று சேவைகளுக்காக நிபுணரால் பெறப்படும் இழப்பீடு ஆகும் பெரும்பாலான தொழில் வல்லுநர்கள் ஒப்பீட்டளவில் நல்ல ஊதியம் பெற முனைந்தாலும் உயர் ஊதியம் என்பது தொழில்முறை நிலைக்கு போதுமான நிபந்தனை அல்ல எனவே நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட முடிவுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்ப்பின் அளவை ஊதியம் ஒருபோதும் தீர்மானிக்காது என்பதால் மற்றவர்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவலின் ரகசியத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை குறித்து நீங்கள் காட்ட வேண்டிய விவேகம் இந்த இரண்டு விஷயங்களின் தீவிரம் மற்றும் அளவு ஆகியவை தொழிலின் முக்கியத்துவத்தை தீர்மானிக்கும் ஊதியம் என்பது இந்த விஷயங்களுடன் தொடர்புடையது இப்போது நல்வாழ்வு மற்றும் தொழில் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு தொழிலின் நெறிமுறைக் கோரிக்கைகள் பயிற்சியாளர்களிடம் உள்ளது அந்த நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக மற்றவற்றின் நல்வாழ்வின் சில அம்சங்களின் பொறுப்புகள் மற்றும் அறிவின் சிக்கலான தன்மை மற்றும் அவர்கள் ஒருங்கிணைக்க வேண்டிய தகவல்களின் கலவையாகும் எனவே தொழிலின் நெறிமுறைக் கோரிக்கைகளின் அடிப்படையில் மற்றவர்களின் நல்வாழ்வுக்காக மக்கள் வைத்திருக்கும் பொறுப்புகள் மற்றும் அறிவின் அளவு மற்றும் விவேகத்தின் அளவு தீர்ப்புகள் சிக்கலானது நீங்கள் அதை ஏன் செய்கிறீர்கள் என்பதை நிரூபிக்க விரும்ப வேண்டும் தொழில்முறை நடைமுறைக்கு ஒருவரது தொழிலுக்குரிய சிறப்பு அறிவு மற்றும் திறமையைப் பெறுதல் மற்றும் குறிப்பிட்ட நோக்கங்களை அடைய அந்த அறிவைப் பயன்படுத்துதல் தேவைப்படுகிறது எனவே ஒருவரின் தொழிலுக்குத் தனித்தன்மை வாய்ந்த குறிப்பிட்ட அறிவையும் திறமையையும் பெறுவது மட்டும் போதாது ஆனால் ஒரு தொழில் வல்லுநர் என்று அழைக்கப்படுவதற்கு அந்த அறிவை நீங்கள் குறிப்பிட்ட சில இலக்குகளை அடைய சிலவற்றில் பயன்படுத்த வேண்டும் அந்த முடிவு நிச்சயமாக இருக்கும் ஒரு தொழிலானது ஒரு தொழிலாக இருக்க வேண்டிய கூடுதல் தேவை அதாவது மனித நல்வாழ்வின் சில அம்சங்களைப் பாதுகாப்பது அல்லது மேம்படுத்துவது கணிதம் போன்ற பிற துறைகளிலிருந்து தொழில்களை வேறுபடுத்துகிறது அல்லது மனித நல்வாழ்வின் அம்சங்களைத் தெளிவாகக் குறிப்பிடும் வகையில் தொழிலை உறுதிசெய்யும் வகையில் தத்துவக் குறியீடு நெறிமுறைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவே நெறிமுறைக் குறியீடு என்பது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் முதன்மைப் பொறுப்புகள் என்ன உங்கள் அறிவை மற்றவர்களின் நலனுக்காக எவ்வாறு மனித நல்வாழ்வுக்கு பயன்படுத்துகிறீர்கள் என்று பொருள்படும் போது இவை நெறிமுறைகளின் குறியீடுகளாகும் இப்போது ஒரு தொழில் என்றால் என்ன என்று விவாதித்தோம் இப்போது பொறியியல் ஒரு தொழில் எப்படி என்பதை விவாதிக்கப் போகிறோம் எனவே நீங்கள் வரைபடத்தை உருவாக்க முயற்சிக்கும்போது பொறியியலுக்கு விரிவான மற்றும் அதிநவீன திறன்கள் தேவைப்படுவது போல் நாங்கள் காண்கிறோம் இல்லையெனில் அது தேவையில்லை என்றால் நீங்கள் ஏன் இவ்வளவு நேரத்தை செலவிடுகிறீர்கள் பொறியியல் துறையில் உங்கள் வேலையைத் தொடங்குவதற்கு கல்லூரியில் கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் இருக்கலாம் பொறியியல் வடிவமைப்பின் சாராம்சம் தீர்ப்பு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை அடைய கிடைக்கும் பொருட்கள் கூறுகள் மற்றும் சாதனங்களை எவ்வாறு பயன்படுத்துவது விவேகம் என்பது பொறியியலில் வேரூன்றிய பகுதியாகும் ஏனெனில் பொறியாளர்கள் தங்கள் முதலாளிகள் அல்லது வாடிக்கையாளர்களின் அறிவுசார் சொத்து மற்றும் வணிகத் தகவல்களை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் அவர்கள் செயல்முறை மற்றும் வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள நபர் என்பதால் முதலாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்களைப் பற்றிய மிக முக்கியமான தகவல்கள் அல்லது பிற அறிவுஜீவிகள் அவர்களின் அறிவுசார் சொத்து மற்றும் அதற்கு அவர்களின் விருப்பப்படி நிறையத் தேவைப்படுவதைப் பற்றிய பல தகவல்களை அவர்கள் அறிந்துகொள்கிறார்கள் இந்த வணிகத் தகவலை வெளியாட்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் அதைப் பற்றிய அவர்களின் ரகசியத்தன்மையைப் பேண வேண்டும் எனவே இங்கு நாம் கண்டறிவது பொறியியல் ஒரு தொழிலாகத் தகுதி பெறுகிறது ஏனெனில் அதற்கு விரிவான மற்றும் அதிநவீன திறன்கள் தேவைப்படுகின்றன ஏனெனில் அது தீர்ப்பு மற்றும் விவேகத்தின் கூறுகளைக் கொண்டுள்ளது மேலும் பொறியியலுக்கு விரிவான முறையான பயிற்சி தேவைப்படுகிறது எனவே பொறியியல் திட்டத்தில் இளங்கலை பட்டம் பெறுவதற்கு நான்கு ஆண்டுகள் இளங்கலைப் பயிற்சி அவசியம் இதற்குப் பிறகு அனுபவம் வாய்ந்த பொறியாளர் போன்ற விரிவாக்க மேற்பார்வையின் கீழ் பணியைத் தொடர்ந்து மேலும் பல பொறியியல் வேலைகளுக்கு அதன் மேம்பட்ட பட்டங்கள் தேவை மேலும் தகவல் தொடர்பு அமைப்பு போக்குவரத்து ஆற்றல் வளங்கள் மற்றும் மருத்துவ நோயறிதல் மற்றும் சிகிச்சை உபகரணங்களை வழங்குவதன் மூலம் பொறியாளரின் பணி பொது நன்மைக்கு சேவை செய்வதாக நாம் கருதுவது ஒரு சில மட்டுமே எனவே இந்த பொறியியல் நடைமுறைகளிலிருந்து உருவாக்கப்பட்ட தயாரிப்புகள் தகவல் தொடர்பு அமைப்பு போக்குவரத்து ஆற்றல் வளங்கள் மருத்துவ சிகிச்சைகள் கண்டறியும் கருவிகள் போன்ற சேவைகளை வழங்குவதன் மூலம் பொது நலனை நோக்கி இயக்கப்படுகின்றன இவை ஒரு சிலவற்றை பெயரிட மட்டுமே பெரிய அளவிலான விஷயங்கள் உள்ளன எனவே மேம்பட்ட அறிவு தீர்ப்பு மற்றும் விவேகம் ஆகிய மூன்று குணங்களுக்கு அப்பால் பொறியியலுக்கு முறையான பயிற்சி தேவை பொறியியலுக்குத் தேவை அது பொது நலனுக்காகச் செயல்படுகிறது எனவே அது ஒரு தொழிலாக இருக்கத் தகுதி பெறுகிறது எனவே அது இப்போது ஒரு தொழிலாக இருப்பதற்கு தேவையான ஐந்து முக்கிய அளவுருக்களையும் பூர்த்தி செய்வதால் பொறியியல் ஒரு தொழில் மற்றும் பிற தொழில்களும் இருப்பதால் பொறியியலை பிற தொழில்களில் இருந்து வேறுபடுத்த வேண்டும் எனவே ஒரு தொழிலாக பொறியியலுக்கு ஏதேனும் சிறப்புத் தேவைகள் உள்ளதா ஒரு தொழிலாக பொறியியலுக்கு ஏதேனும் சிறப்பு சவால்கள் உள்ளதா மற்ற தொழில்களின் ஒரு பகுதியாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே பொறியியல் ஒரு தொழில் என்று நாம் இப்போது குறிப்பிட்டிருந்தாலும் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் உள்ளன பொறியியல் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது மற்றும் சட்டம் மற்றும் மருத்துவம் போன்ற பிற தொழில்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பதைக் கவனத்தில் கொள்ள வேண்டும் வக்கீல்களைப் போலவே பொதுவாக சுயதொழில் செய்பவர்களும் அடிப்படையில் ஒரு சுயாதீனமான வணிகம் அல்லது பெரிய குழு நடைமுறைகளில் மற்ற வழக்கறிஞர்களுடன் பெரிய நிறுவனங்கள் பெருநிறுவனங்களாக இருக்கும்போது ஒப்பீட்டளவில் சிலரே வேலை செய்கிறார்கள் எனவே சமீப காலம் வரை இதுவே மருத்துவர்களுக்கான போக்காகவும் இருந்தது இருப்பினும் கடந்த பத்தாண்டுகளில் நிர்வகிக்கப்பட்ட பராமரிப்பு மற்றும் HMO களை நோக்கிய விரைவான போக்குடன் பல மருத்துவர்கள் தனியார் நடைமுறையில் இல்லாமல் பெரிய நிறுவனங்களில் பணிபுரிகின்றனர் மீண்டும் பொறியாளர்களுக்கான பயிற்சி என்பது மருத்துவர்களுக்குப் பயிற்சி மற்றும் வழக்கறிஞர்களுக்குப் பயிற்சி வேறு இறுதியாக சட்டமும் மருத்துவமும் பொதுவாக பொறியாளர்களுக்கு இருப்பது போன்ற சமூக அந்தஸ்து பொறியியலுக்கு இல்லை நீங்கள் ஒருவேளை ஊதியக் கட்டமைப்பைப் பின்பற்றுகிறீர்கள் என்றால் அது மாறினாலும் மருத்துவர்களின் ஊதியத்தைப் போல அதிக ஊதியம் இல்லை எனவே ஆனால் அது ஒரு தொழிலாக இருப்பதற்கு ஐந்து முக்கியமான அளவுகோல்களையும் பூர்த்தி செய்வதால் பொறியியல் என்பது ஒரு தொழில் பண நிலை எப்போதும் ஒரு தொழிலின் நிலையை வரையறுப்பதில்லை மேலும் பொறியியலில் உங்கள் சிறப்பு அறிவைப் பயன்படுத்துவதோடு பொறியியலும் ஒரு மிக முக்கியமான தொழிலாகும் மேலும் பொறியியலாளர்கள் தங்கள் தொழில்களை மருத்துவர்கள் மற்றும் வழக்கறிஞர்களிடமிருந்து மிகவும் வித்தியாசமான முறையில் பயிற்சி செய்கிறார்கள் ஏனெனில் மருத்துவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் பொதுவாக சுதந்திரமாக பயிற்சி செய்கிறார்கள் ஆனால் பொறியாளர்கள் பொதுவாக வேலை பெறுகிறார்கள் எனவே பெரும்பாலான பொறியியலாளர்கள் சுயதொழில் செய்பவர்கள் அல்ல ஆனால் பெரும்பாலும் பெரிய நிறுவனங்களின் ஒரு பகுதி கணக்காளர்கள் சந்தைப்படுத்தல் நிபுணர்கள் மற்றும் விரிவான எண்ணிக்கையிலான குறைந்த திறமையான உற்பத்தி பணியாளர்கள் உட்பட பல்வேறு தொழில்களை உள்ளடக்கியது எனவே பொறியாளர்கள் ஒரு பெரிய நிறுவனத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் அல்லது அவர்கள் ஒரு நிறுவனத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் அவர்கள் மற்ற தொழில்களைச் சேர்ந்தவர்களுடன் நாள்தோறும் தொடர்பு கொள்ள வேண்டும் மேலும் அவர்களுடன் சினெர்ஜியில் இருப்பது போன்றது சவாலானது மற்றும் உடல் மருத்துவர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கான நடைமுறை போன்ற தொழில்முறை நிபுணர்களுடன் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் அங்கு ஏதேனும் சுதந்திரமான நடைமுறை உள்ளது ஆனால் ஆம் எனில் மருத்துவர்கள் இதில் ஒரு பகுதியாக உள்ளனர் ஒரு மருத்துவமனை அமைப்பு பின்னர் அவர்கள் வெவ்வேறு தொழில்களில் உள்ளவர்களுடன் தொடர்புகொள்வது போன்ற அதே விஷயத்தைப் பின்பற்ற வேண்டும் இந்த விதிக்கு விதிவிலக்கு சிவில் இன்ஜினியர்கள் அவர்கள் பொதுவாக சுயாதீன ஆலோசகர்களில் பயிற்சி செய்கிறார்கள் அவர்கள் சொந்தமாக அல்லது பல சட்ட நிறுவனங்களைப் போன்ற ஒரு பொறியாளர் நிறுவனங்களில் சிவில் இன்ஜினியர்கள் பொதுவாக சுயாதீன ஆலோசகர்களாக உள்ளனர் எனவே பெரிய நிறுவனங்களில் ஊழியர்கள் பணிபுரியும் போது என்ன நடந்தது என்றால் மற்ற பொறியாளர்களை நிர்வகிப்பதைத் தவிர பொறியாளர்கள் குறிப்பிடத்தக்க நிர்வாக பதவிகளில் அரிதாகவே உள்ளனர் எனவே என்ன நடக்கிறது ஏனென்றால் அவை ஒரு பெரிய நிறுவனத்தின் ஒரு பகுதியாகும் எனவே தொடக்கத்தில் உங்கள் கேரியரின் தொடக்கத்தில் இருந்ததைப் போல நீங்கள் ஒரு நிர்வாகப் பதவிக்கு மேம்படுத்தப்படுவீர்கள் என்று எதிர்பார்க்க முடியாது எனவே உங்கள் கேரியரின் தொடக்கத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பது சிறந்தது நீங்கள் மற்ற மேலாளர்கள் அல்லது பிற பொறியாளர்களுக்கு மேற்பார்வையாளராக இருக்கலாம் சமூகத்தின் மற்ற பகுதிகளுடன் ஒப்பிடும்போது பொறியாளர்களுக்கு நல்ல ஊதியம் கிடைத்தாலும் அவர்கள் பொதுவாக மருத்துவர்கள் மற்றும் வழக்கறிஞர்களை விட குறைவான ஊதியம் பெறுகிறார்கள் பொறியாளர்களின் தொழில் மற்றும் பொறியியல் நடைமுறையின் ஒரு முக்கிய பகுதி நெறிமுறை இக்கட்டான சூழ்நிலையை கையாள்வதாகும் ஏனெனில் இதில் பல பங்குதாரர்கள் உள்ளனர் மேலும் பொது மக்களின் நலனே முக்கிய கவனம் செலுத்துவதால் இந்த செயல்பாட்டில் பல நெறிமுறை சங்கடங்கள் இருக்கலாம் பொறியியல் பயிற்சி மேலும் இது குறித்து மீண்டும் மீண்டும் விவாதித்தோம் எனவே நெறிமுறை சங்கடங்கள் என்ன என்பதை இங்கே விரிவாகக் கூற முயற்சிப்போம் நெறிமுறை அல்லது தார்மீக சங்கடங்கள் என்பது தார்மீக காரணங்கள் முரண்படும் சூழ்நிலைகள் அல்லது தார்மீக மதிப்புகளின் பயன்பாடுகள் தெளிவாக இல்லை மற்றும் என்ன செய்ய வேண்டும் என்பது உடனடியாகத் தெரியவில்லை எனவே இரண்டு தார்மீக காரணங்களுக்கிடையில் எங்களுக்கு முரண்பாடுகள் இருந்தால் அல்லது தார்மீக விழுமியங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தெளிவாக இல்லை என்றால் அது உடனடியாக உங்களுக்குத் தெரியாவிட்டால் அது ஒரு நெறிமுறை சங்கடத்தை ஏற்படுத்தலாம் தார்மீக விழுமியங்கள் பல மற்றும் மாறுபட்டவை மற்றும் போட்டியிடும் உரிமைகோரல்களை உருவாக்குவதால் பொறியியலில் நெறிமுறை சங்கடங்கள் எழுகின்றன இருப்பினும் தார்மீக சங்கடங்கள் தார்மீக பகுத்தறிவுக்கு மிகவும் கடினமான சந்தர்ப்பமாக இருந்தாலும் அவை தார்மீக மதிப்புகளை உள்ளடக்கிய ஒரு ஒப்பீட்டளவில் சிறிய சதவீத தார்மீக தேர்வுகளை உருவாக்குகின்றன எனவே இவை தார்மீக தேர்வுகளின் சிறிய சதவீதங்கள் ஆனால் இவை எப்படி மிக முக்கியமான பகுதிகள் எனவே நீங்கள் நெறிமுறை இக்கட்டான நிலையைப் பற்றிப் பேசும்போதும் தார்மீகத் தேர்வுகள் பற்றிப் பேசும்போதும் எப்படி முடிவெடுப்பது என்பது குறித்தும் பேசும்போது எந்த வழியில் சென்றாலும் அதில் சில நன்மை தீமைகள் இருக்கும் அடுத்து நெறிமுறைக் குறியீடுகள் என்றால் என்ன அது என்ன நெறிமுறைக் குறியீட்டை எவ்வாறு உருவாக்குவது அல்ல அதை எவ்வாறு தெளிவாகக் கூற வேண்டும் என்பதைப் புரிந்துகொள்வதில் கவனம் செலுத்துவோம் எனவே இது ஒரு வழிகாட்டியாகவும் நாம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது பாதையைக் காட்டவும் செயல்படுகிறது எனவே நெறிமுறைகள் என்றால் என்ன என்று பார்ப்போம் எனவே நெறிமுறைகள் என்றால் என்ன என்று பார்ப்போம் எனவே நெறிமுறைகளின் போக்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது தொழில்முறை நிறுவனங்களுக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை அவை நிறுவனங்களில் பல்கலைக்கழகங்களில் காணப்படுகின்றன நெறிமுறை நெறிமுறைகள் காரியத்தை எப்படிச் செய்ய வேண்டும் எதைச் செய்ய சரியான வழி எதைச் செய்ய வேண்டும் எதைத் தவிர்க்க வேண்டும் போன்றவற்றைப் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது இந்தப் படிப்பு தொழிலில் உள்ள உறுப்பினர்களின் உரிமைகள் மற்றும் கடமைகளை வெளிப்படுத்துகிறது முதன்மையாக ஒரு நெறிமுறை நெறிமுறை ஒரு தொழிலுக்கான நெறிமுறை தீர்ப்புக்கான கட்டமைப்பை வழங்குகிறது எனவே நீங்கள் இக்கட்டான நிலையில் இருக்கும்போது நீங்கள் ஒரு தீர்ப்பைச் செய்ய வேண்டும் அதை எவ்வாறு தொடர வேண்டும் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை நெறிமுறை நெறிமுறை உங்கள் நெறிமுறைத் தீர்ப்பிற்கான உங்கள் கட்டமைப்பை அல்லது வழிகாட்டுதலை வழங்குகிறது நெறிமுறை முடிவெடுப்பதற்கான தொடக்க புள்ளியாக குறியீடு செயல்படுகிறது எனவே ஒரு குறியீடு நிபுணர்களின் பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகளை வரையறுக்கிறது எனவே என்ன செய்ய வேண்டும் எப்படிச் செய்ய வேண்டும் எதைத் தவிர்க்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று நெறிமுறைப் போக்கில் குறிப்பிட்டேன் நெறிமுறைகள் என்றால் என்ன என்பதை விவாதிப்பதற்கு முன் எது நெறிமுறைகள் இல்லை என்பதில் கவனம் செலுத்துவோம் எது நெறிமுறைகள் அல்ல என்பதை ஆராய வேண்டியதும் அவசியம் இது முன்னர் கூறியது போல் நெறிமுறை நடத்தைக்கான செய்முறை அல்ல இது ஒரு நல்ல நெறிமுறைத் தேர்வுகளுக்கு வருவதற்கான ஒரு கட்டமைப்பாகும் ஒரு நெறிமுறைக் குறியீடு ஒருபோதும் சரியான தீர்ப்புக்கு மாற்றாக இருக்காது நெறிமுறைகள் ஒரு சட்ட ஆவணம் அல்ல மேலும் நெறிமுறைகள் புதிய தார்மீக அல்லது நெறிமுறைக் கொள்கைகளை உருவாக்காது இது விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் தொகுப்பை மட்டுமே கூறுகிறது இது நீங்கள் செய்ய எதிர்பார்க்கும் விஷயங்களின் தொகுப்பு மற்றும் நீங்கள் செய்யக்கூடாது என்று எதிர்பார்க்கப்படும் விஷயங்கள் இவை எனவே அதனுடன் நெறிமுறைகள் மற்றும் அது என்ன கூறுகிறது என்பதைப் பற்றி மேலும் விவாதிப்போம் எனவே நெறிமுறைகளின் நெறிமுறைகள் நெறிமுறை சங்கடங்களை நிவர்த்தி செய்வது எந்த வகைப்பாட்டையும் சந்திக்க முடியுமானால் நெறிமுறை சங்கடங்கள் போன்றவற்றை முதலில் வகைப்படுத்துவது மிகவும் முக்கியம் எனவே நெறிமுறை இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் என்ன காண்கிறோம் நெறிமுறை சங்கடங்களை இரண்டு பரந்த வகைகளாக வகைப்படுத்தலாம் ஒருபுறம் பல சங்கடங்களுக்கு தீர்வுகள் உள்ளன அவை சரி அல்லது தவறானவை எனவே சரியானது என்பது கட்டாயமான ஒரு செயலாகும் மேலும் அந்தச் செயலைச் செய்யத் தவறினால் அது ஒழுக்கக்கேடான ஒழுக்கக்கேடானதாகும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஒரு நெறிமுறைக் குறியீடு அதற்குத் தேவையானதைத் தெளிவாகக் குறிப்பிடுகிறது சட்டத்திற்குக் கீழ்ப்படிந்து பொறியியல் தரங்களுக்குச் செவிசாய்க்கவும் லஞ்சம் கொடுக்கவோ அல்லது வாங்கவோ கூடாது உண்மையாகப் பேசவும் எழுதவும் ரகசியத்தன்மையைப் பேணவும் மறுபுறம் சில சங்கடங்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சாத்தியமான நியாயமான தீர்வுகளைக் கொண்டுள்ளன அவற்றில் எதுவும் கட்டாயமில்லை ஆனால் அதில் ஒன்றைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த தீர்வுகள் சில விஷயங்களில் மற்றவர்களை விட சிறப்பாகவோ அல்லது மோசமாகவோ இருக்கலாம் ஆனால் எல்லா வகையிலும் அவசியமில்லை எனவே இது லைக் உங்களிடம் உள்ள பல்வேறு விருப்பங்களில் இருந்து ஒரு தேர்வாகும் அவற்றில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் இப்போது இரண்டு வகையான நெறிமுறை சங்கடங்களைப் பற்றி விவாதித்த பிறகு நெறிமுறைகளின் குறியீடு என்ன இப்போது நாம் நெறிமுறைகளின் வெவ்வேறு அம்சங்கள் என்ன என்பதைப் பற்றி விவாதிப்போம் மேலும் மோதல் சூழ்நிலைகளைத் தீர்ப்பதற்கான நெறிமுறைக் குறியீடுகள் என்பதை நாங்கள் புரிந்துகொள்கிறோம் இங்கே இப்போது நாம் நெறிமுறைகளின் நெறிமுறைகளின் பங்கை விரிவாக விவாதிப்போம் எனவே 8 வெவ்வேறு பாத்திரங்களை நாம் இங்கு காண்கிறோம் எந்த நெறிமுறைகள் விளையாடலாம் எனவே முதலில் பொதுமக்களுக்குச் சேவை செய்து பாதுகாப்பது இரண்டாவது வழிகாட்டுதல் மூன்றாவது உத்வேகம் நான்காவது பகிரப்பட்ட தரநிலைகளை நிறுவுதல் ஐந்தாவது பொறுப்பான வல்லுநர்களை ஆதரித்தல் ஆறாவது கல்விக்கு பங்களித்தல் ஏழாவது தவறுகளைத் தடுப்பது மற்றும் எட்டாவது தொழில் பிம்பத்தை வலுப்படுத்துவது எனவே இவை எட்டு வெவ்வேறு நெறிமுறைகள் அடுத்த விரிவுரையில் இந்த ஒவ்வொரு நெறிமுறைக் குறியீடுகளையும் விரிவாகக் கூறப் போகிறோம் அது தொடர்பான அளவுகள் மற்றும் ஒரு தொழில்முறை நடைமுறையாக பொறியியல் மற்றும் இந்தியாவில் கூறப்பட்டுள்ள பொறியாளர்களுக்கான நெறிமுறைகள் பற்றி விவாதிப்போம்